நாம் ஹெர்ட்ஸ் டைபோல் பற்றிய நமது உரையாடலை தொடரலாம் இந்த ஹெர்ட்ஸ் டைபோல் பற்றி நமக்கு ஞாபகம் இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் இது ஒரு மிகச்சிறிய மின்னோட்டம் உள்ள தனிப்பொருள் ஆகும் மற்றும் இது மிகவும் சிறியதாக இருப்பதால் நாம் மின்னோட்டத்தை ஒரு மாறிலியாக அனுமானிக்க முடியும் நாம் எந்த படிநிலைகளை செய்திருக்கிறோம் கொடுக்கப்பட்டிருக்கும் மின்னோட்டத்தை கொண்டு நாம் A வெக்டரை கணக்கிட முடியும் இதற்குப் பயன்படும் தொடர்பு என்னவென்றால் நமக்கு தெரியாத மின்னோட்டத்தை கிரீன்ஸ் பங்ஷன் Green's function உடன் கன்வல்யூஷன் செய்வதே ஆகும் நான் முதலில் A வெக்டரை பெற்றேன் நான் H வெக்டரை பெற்றேன் நான் சிறிது புத்திசாலித்தனத்துடன் கார்ட்டீசியன் மற்றும் போலார் கோஆர்டினேட்ஸ் யை பயன்படுத்தி இவற்றைக் கணக்கிட்டேன் rz போன்றதை பயன்படுத்தினேன் சரியா நான் இந்த கோஆர்டினேட் சிஸ்டம்களை கலந்ததால் எனக்கு ஒரு சிறந்த எக்ஸ்பிரஷன் கிடைத்து இருக்கிறது தொலைவான புலங்கள் 1r என்ற விகிதத்தில் இருக்கின்றன என்பதையும் நாம் குறித்து இருக்கிறோம் நாம் கர்லை எடுப்பதன் வழியாக காந்தப்புலத்தை பெற்றவுடன் மின் புலத்தை பெறுவது எளிதாகி விடுகிறது நான் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு கர்லை எடுத்தால் எந்த கோஆர்டினேட் சிஸ்டமை நான் பயன்படுத்துவேன் ஸ்பெரிக்கல் சரியா ஏனென்றால் r தீட்டா ஃபை எல்லாம் இதில் உள்ளன ஸ்பெரிக்கல் மிகவும் சிறந்தது நீங்கள் இதை மிகவும் அழகான எக்ஸ்பிரஷன் ஆக நினைக்கிறீர்களா இது எல்லாவற்றையும் கொண்டிருக்கப் போகிறது நான் கர்ல் ஆப்பரேட்டர் ஐ எழுதவோ தருவிக்கவோ போவதில்லை ஆனால் முழுமையான எக்ஸ்பிரஷன் உம் இங்கே இருக்கிறது இது வந்து காந்தப்புலம் இதை நாம் முதல் எக்ஸ்பிரஷன் யிலேயே பார்த்துவிட்டோம் இரண்டாவதை யும் பெற்றிருக்கிறோம் நான் இதற்கு கர்ல் இருக்கும்போது நான் இரண்டு பகுதிகளை பெறுகிறேன் இது வந்து திசையில் உள்ளது என்னிடம் மற்றும் r உள்ளது இது வந்து என்னுடைய r திசை என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இது எந்த வழி இது வந்து என்னுடைய மற்றும் இது வந்து என்னுடைய கீழே நோக்கி இருக்கிறது எதை நோக்கி இருக்கிறது Refer Time 0215 மாணவன் இது போர்டினுள் செல்கிறது சரியா இது வந்து என்னுடைய இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் இப்படித்தான் இருக்கும் மாணவன் நாங்கள் இதை கேட்க விரும்புகிறோம் z என்று எழுதப்பட்டிருக்கிறது மாணவன் அந்தப் புள்ளி மன்னிக்கவும் rz என்பது அப்படி எழுதப்பட்டிருக்கிறது மாணவன் சைன் தீட்டா மாணவன் இந்த திசைக்கும் செங்குத்தான திசை ϕ க்கும் இடையே உள்ள கோணம் θ ஆகும் sin θ மற்றும் யூனிட் வெக்டர் |r| |z| என்பது சரியாக இருக்கும் நீங்க கூர்ந்து கவனித்து இருந்தால் மின் புலத்தின் சமன்பாடு மிகவும் கடினமாக இருப்பதை அறிந்திருப்பீர்கள் இது மிகவும் சரியான சமன்பாடு ஆகும் டைப்போலின் நீளம் சிறியதாக இருப்பதால் வேறு எந்த அப்ராக்ஸிமேஷனும் இந்த இடத்தில் சரியாக இருக்காது இதைப் பார்க்கும் பொழுது முதலில் நாம் செய்யவேண்டியது இதனுடைய எளிமைப்படுத்தப்பட்ட பதிப்பை எடுப்பதாகும் நாம் நோக்குவதாக இருந்தால் தூரத்து புலங்களையே நோக்குகிறோம் இந்தப் ப்ராப்ளத்தில் ஒன்றுமே தெரியாத மாதிரி நான் தூரப் புலம் kr 1 ஆக இருக்கும் என்று சொல்லப் போகிறேன் இதற்கு மேலும் பண்பட்ட வரையறைகள் இருக்கின்றன அவைகளைப் பற்றி பிறகு பார்க்கலாம் இந்த அப்ராக்ஸிமேஷன் இல் காந்த புலத்திற்கு என்ன நடக்கிறது இந்த அடைப்புக்குறிக்குள் இரண்டு கூறுகள் எனக்கு இருக்கின்றன மாணவன் kr 1 என்று இருப்பதனால் நான் முதல் கூறை வைத்திருக்கிறேன் காந்த புலத்தின் மாக்னிடியூட் கீழ்க்கண்டவாறு மாறுகிறது HIzjke jkrrsin மின்புலம் என்ன ஆகிறது எத்தனை கூறுகள் இங்கே இருக்கின்றன ஐந்து கூறுகள் சரியா நான் ஒரே ஒரு முதன்மையான கூரை வைத்திருக்க வேண்டும் அது ஒன்றே ஒன்றுதான் இது கீழ்கண்டவாறு மாறுகிறது EIzje jkrr sin தூரப் புலங்களில் புலங்கள் 1r ஐப் பொருத்து உள்ளன என்பதை இதனாலேயே சொல்கிறோம் ஆம்ப்ளிட்யூட் 1r ஐ நோக்கிச் செல்லும்போது r இன் பங்க்ஷனை கொண்டிருக்கிறது இது எப்படி கூலும்ப் விதியிலிருந்து Coulombs law மாறுபடுகிறது என்பதைப் பற்றி ஏற்கனவே ஒரு முறை குறித்து வைத்திருந்தோம் இதைத் தவிர எதையாவது உங்களால் கவனிக்க முடிகிறதா மேலும் இங்கே நிறைய சுவாரசியமான இயற்பியல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இது என்ன சொல்கிறது நான் சோர்சில் இருந்து வெகுதொலைவில் நிற்கும்போது இந்தப் புலங்கள் என்ன மாதிரி இருக்கும் பாயின்டிங் வெக்டர் எந்த திசையை நோக்கி இருக்கும் என்னுடைய பாயின்டிங் வெக்டர் S12 EH r க்கு இணையாக இருக்கும் என்னுடைய மின்புலம் க்கு இணையாக இருக்கும் என்னுடைய காந்தப்புலம் க்கு இணையாக இருக்கும் என்ன மாதிரியான வடிவமைப்பு இது இது உங்களுக்கு எதை ஞாபகப்படுத்துகிறது மாணவன் TEM TEM குறுக்கீட்டு தன்மையுள்ள மின்காந்த அலை ஆகும் ஏனென்றால் மின்புலமும் காந்தப் புலமும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கின்றன மேலும் அவை ஆற்றல் மாற்றம் நிகழும் திசைக்கும் செங்குத்தாக இருக்கின்றன இது பிளேன் வேவில் நடப்பதைப் போன்று இல்லையா மாணவன் ஆமாம் ஆமாம் என்பது சரி இது வந்து உங்களுடைய TEM அலை அலை பரவும் திசையில் மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தின் எந்தக் கூறுகளும் இருப்பதில்லை எனவே இதுதான் நாம் படித்த மிகவும் எளிமையான வகை அலை ஆகும் இது நீங்கள் படித்த 1D பிளேன் வேவ்களை மாதிரியே உள்ளது ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால் ஒரு 1r டினாமினேட்டரில் உள்ளது எனவே இதை நாம் 3D பிளேன் வேவ் என்று அழைக்கிறோம் இந்த பாயின்டிங் வெக்டருக்கு என்ன நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் இதனுடைய திசை r திசையிலேயே இருக்கும் என்பதை ஏற்கனவே நீங்கள் குறித்து வைத்திருக்கிறீர்கள் மேக்னிட்யூட் r திசையில் என்னவாக இருக்கும் இது இந்த முழுமையான பொருளின் பாதியாக இருக்கும் மேலும் இது Iz என்று இருக்கும் − j × j என்பது 1 ஐ எனக்கு கொடுக்கிறது எனவே நான் kωμ ஐ பெறப் போகிறேன் Kωμ வேறு என்ன மாணவன் Refer Time 0726 மாணவன் Hஎனவே j என்பது j ஆக மாறுகிறது மாணவன் முழுமையான ஸ்கொயர் எடுக்க வேண்டும் சரியா sin2r2 இது வந்து எந்த திசையில் உள்ளது r திசை சரியா நான் தற்போது எல்லாப் பகுதிகளையும் பெற்று இருக்கிறேன் மேலும் என்னிடம் 1r2 என்ற ஸ்கொயர் இருக்கிறது இது ஹெர்ட்ஸ் டைபோல் ஆண்டனா விற்காக வருவிக்கப்பட்டது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பொதுவாக இது எந்த ஆண்டனா கட்டமைப்புக்கும் பொருந்தும் ஆனால் தூரப் புலமாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு அலைபேசி அடிப்படை நிலையத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அந்த நிலையத்திலிருந்து தூரமாக செல்ல செல்ல அதிலிருந்து வரும் புலங்கள் இந்த வடிவத்திலேயே இருக்கும் நான் இதை இன்டெகிரேட் செய்தால் இதிலிருந்து வெளியேறும் மொத்த ஆற்றலையும் கண்டுபிடிக்க முடியும் நான் என்ன செய்ய வேண்டும் மொத்த ஆற்றல் வேண்டுமானால் நான் இன்டெகிரேட் செய்வேன் நான் பாயின்டிங் வெக்டரை r என்ற ஆரம் கொண்ட கோளத்தின் மேல் இன்டெகிரேட் செய்வேன் எடுத்துக்காட்டிற்க்காக நான் ds ஐ இங்கே செய்தேன் நீங்கள் இந்த கணக்கீட்டை செய்ய வேண்டும் இது ஒன்றும் மிகக் கடினமான கணக்கீடு அல்ல ஒரு கோளத்தின் மேலுள்ள மேற்பரப்பு அடிப்படைக் கூறை கண்டுபிடியுங்கள் இதை இன்டெகிரேட் செய்யுங்கள் இது வந்து உங்களுடைய ds ஆக இருக்கப் போகிறது மாணவன் நான் கூடக்கொஞ்சம் பொதுவாக சொல்லலாம் என்று நினைத்தேன் மாணவன் r dr r dr rsin θ dθ dϕ நீங்கள் இதை மாறிலிக்காக இன்டெகிரேட் செய்யும்போது நீங்கள் 4πr2 என்று பெறுவீர்கள் இது மேற்பரப்பு ஆகும் மாணவன் மன்னித்துக் கொள்ளுங்கள் இங்கே dr இல்லை இது r2sin d d என்பதாக இருக்கும் நான் இதை மேற்பரப்பின் மேல் இன்டெகிரேட் செய்யும்போது r ஸ்கொயர் பகுதிக்கு என்ன நடக்கும் மாணவன் ரத்து செய்யப்படும் ரத்து செய்யப்படும் சரியான விடை நாம் இந்த இன்டெக்ரேஷனை செய்ய வேண்டும் இது ஒன்றும் சுவாரஸ்யமானதாக இல்லை நாம் பெரும் முடியானது r ஐ சார்ந்து இருக்கவில்லை இது உங்களுக்கு என்ன தெரிவிக்க வருகிறது மாணவன் கலவையான இயற்பியல் சார்ந்த பொருளில் நான் எங்கே இருந்து இன்டெகிரேட் செய்கிறேன் என்பது முக்கியமல்ல இந்த கோளத்தில் இருந்து வெளியேறும் ஆற்றல் மாறக்கூடாது இதையே நான் இங்கு பெறுகிறேன் இது நமது உள்ளுணர்வை உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் ஒரு கோளம் 4π முழுவதையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது இது ஏற்கனவே நாம் படித்தது நான் ஆற்றலை கணக்கிட போகிறேன் ஏனென்றால் இது டைப்போலை சூழ்ந்திருக்கிறது இங்கே நான் இன்டெகிரேட் செய்யலாமா மேற்பரப்பில் இருந்து வெளியேறும் ஆற்றல் அதுவாகத்தான் இருக்கும் இந்த அலையின் மேல் உள்ள ஆற்றல் அடர்த்தி வேறாக இருக்கும் அது S என்று பெறப்படுகிறது இன்னும் நீங்கள் நெருக்கமாக செல்லும்போது சிறிய r க்கு ஆற்றல் அடர்த்தி அதிகரிப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இதன் காரணம்1r2 ஆகும் இங்கே இருக்கும் S எக்ஸ்பிரெஸ்ஸன் முழுமையான மெய்யெண் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள் இங்கே ஏதோ கொஞ்சம் கற்பனை பகுதியாக மாறுவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் அவை எல்லாமே j ஆகும் பீல்டு எக்ஸ்ப்ரெஸ்ஸனில் இருக்கும் எல்லாமே முழுமையான மெய்யெண்களே இவ்வாறு மின்சுற்று பகுதி a இல் சிதறிய முழுமையான மெய் ஆற்றலை கொண்டிருக்கிறது மாணவன் மின் தடை மின்தடை என்பது சரி நீங்கள் இதற்கு சம வலு மின் சுற்றை உருவாக்க விரும்பினால் ஆற்றல் இந்த மின்தடை வழியாக போய்க்கொண்டிருக்கும் ஆற்றல் போகிறது அதை மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே இவை கதிர்வீச்சு புலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இது கதிர்வீச்சு ஆற்றல் என்று அழைக்கப்படுகிறது மாணவன் இல்லை இங்கே மிக எளிமையான குழப்பம் நிலவுகிறது என்று நினைக்கிறேன் இது வந்து பவர் பாயின்டிங் வெக்டர் ஆகும் இது வந்து ஆற்றல் அடர்த்தியாகும் எனவே இது மொத்த ஆற்றல் நான் இதை கோளத்தின் மேலாக இன்டெகிரேட் செய்யப்பட்ட மொத்த ஆற்றல் என்று அழைக்கிறேன் நான் மிகமிக தொலைவிற்கு செல்லும்போதும் ஆற்றல் அங்கேயும் இருக்கும் அது மிக மிக சிறிய அளவில் இருக்கும் அது 1r2 என்ற விகிதத்தில் குறைந்து கொண்டு வரும் நான் விரிவான பரப்பின் மேலாக இன்டெகிரேட் செய்து கொண்டு வருகிறேன் நீங்கள் இந்த முறையில் செய்ய விரும்பினால் அதுகூட சரியாகத்தான் இருக்கும் இது அங்கே செல்கின்றது மாணவன் ஒரு விஷயம் சார் மன்னித்துக் கொள்ளுங்கள் மாணவன் சரி மாணவன் இங்கே இது என்னுடைய ஆன்டென்னாவாக இருந்தால் அங்கே சிறிது ஆற்றல் இருக்கும் நான் மேலும் அங்கே சென்றால் இது ஆற்றலாக இருக்கும் பவர் பாயின்டிங் வெக்டர் 1r2 எந்த விகிதத்தில் மாறுகிறது எனவே இது குறையப் போகிறது இது இங்கே குறைந்து இருக்கும் இங்கே மேலும் இது குறையும் ஆற்றல் குறைந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இப்போது நான் இந்த முழு பகுதியையும் இன்டெகிரேட் செய்தால் நீங்கள் எதிர்பார்க்கும் அதே எண்ணையே நான் பெறுவேன் நீங்கள் இந்த சோர்ஸிலிருந்து தூரம் செல்லச் செல்ல புலத்தின் செறிவு குறைந்து கொண்டே வரும் எனவே இது வந்து உங்களுடைய அருகில் உள்ள புலத்தின் முக்கியத்துவம் ஆகும் நாம் பார்க்க வேண்டியது இதற்கு எதிரான தூரத்திலுள்ள புலமாகும் மாணவன் இது வந்து தூரத்திலுள்ள புலம் ஆகும் அருகிலுள்ள புலத்தில் என்ன நடக்கிறது என்பதையே நாம் பார்க்கவேண்டும் அருகிலுள்ள புலத்தை எடுத்துக் கொண்டால் kr 1 எனவே ஆன்டென்னாவிற்கு மிக அருகில் உள்ள இடங்களையே நான் எடுத்துக் கொள்கிறேன் இந்த எக்ஸ்பிரஸன்களுக்கு என்ன நடக்கிறது எடுத்துக்காட்டாக H ஐ எடுத்துக்கொண்டால் நான் எந்த பகுதியை வைத்துக் கொள்வேன் மாணவன் இரண்டாவது பகுதி இரண்டாவது பகுதி என்பது சரி எனவே 1kr 1 நான் IΔz4π என்று பெறுகிறேன் j மற்றும் j ரத்து செய்து கொள்கின்றன நான் kr ஐ பெறுகிறேன் அங்கே k என்பது இல்லை அது j ஆக மாறுகிறது மற்றும் k ரத்து செய்யப்படுகிறது நான் e jkrr2sin என்று பெறுகிறேன் காந்தப்புலம் அதே திசையில் தான் உள்ளது மின் புலத்திற்கு என்ன நடக்கிறது மின் புலத்திற்கு நான் எந்த பகுதியை வைத்துக்கொள்ள வேண்டும் மாணவன் இதை மட்டும் 12என்ற பகுதியை மட்டும் என்னிடம் 12sin என்ற பகுதி இருக்கும்போது Iz4 j என்பதை நான் பெறுவேன் மேலும் e jkrr என்பதும் என்னிடம் இருக்கும் மாணவன் இன்னொரு பகுதி இருக்கிறது அது வந்து μ ஆகும் என்னிடம் jωμ இருக்கிறது என்னிடம் 12 இருக்கிறது என்னிடம் cosθ என்பது r திசையின் நெடுகிலும் இருக்கிறது இதற்கு மாறாக தூரப் புலத்தின் விஷயத்தில் காந்தப் புலங்கள் 1r2 என்ற விகிதத்தில் மாறுகின்றன நிலைமின் இயலில் இருந்து என்ன நமக்கு ஞாபகம் வருகிறது மின் புலங்கள் 1r3 என்ற விகிதத்தில் மாறுகின்றன 1r3 சரியா மாணவன் டைபோல் இந்த டைபோலினால் மின்புலம் வருகிறது இது டைபோலைப் போல் வேலை செய்கிறது இப்போது நான் பாயின்டிங் வெக்டரை அருகில் உள்ள புலத்தில் கணக்கிட்டால் நான் 12 E H என்பதை செய்வேன் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் மாணவன் இங்கே நிறைய பகுதிகள் இருக்கின்றன அவற்றில் இவை இன்றியமையாத சிறப்புக்கூறுகள் நான் 1r5 என்று பெறவேண்டும் எந்த திசைகளில் இதை நான் எதிர்பார்க்கிறேன் எனக்கு r என்பதை கொடுக்கிறது sin2r என்ற பகுதி என்னிடம் இருக்கிறது rஎன்பதும் என்னிடம் இருக்கிறது இது எனக்கு sin2 என்பதை க்கு இணையாக தரப்போகிறது நாம் சில மாறிலி களையும் பெறுகிறோம் ஆனால் அவை முக்கியமானவை அல்ல இந்த மாறிலிகளை பொறுத்த வரையில் எது முக்கியமானது தெரியுமா அதை நான் இங்கே எழுதுகிறேன் நீங்கள் இதை சிலவற்றில் உள்ள j மாதிரி என்று சொன்னீர்கள் E H இல் உள்ள இரண்டு பகுதிகளையும் எடுத்துக் கொண்டால் E பகுதி j ஐ கொண்டிருக்கிறது H பகுதியில் j இல்லை எனவே ஒரே ஒரு j மட்டும் இங்கு மீதமாக இருக்கும் இதன் முக்கியமான சிறப்புக்கூறுகள் என்ன 1r5 இது முழுவதும் கற்பனையான பகுதி ஆகும் இது வந்து முன்பு பார்த்ததற்கு வித்தியாசமானது ஆகும் இவை எதிர்வினை புலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன நான் இதை ஒரு கோளத்தின் மேலாக இன்டெகிரேட் செய்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அது r ஐ பொறுத்து இருக்குமா இது வந்து 0 ஆக இருக்க வேண்டும் இது எதனால் 0 ஆக இருக்க வேண்டும் இது வந்து 0 ஆக இருக்காது மாணவன் இது வந்து இன்டெகிரல் ஆகும் இது வந்து r ஐ பொறுத்து இருக்கும் இது r ஐ பொறுத்து இருக்கக் கூடாதா இதில் ஏதும் சூழ்ச்சி இருக்கிறதா மாணவன் இல்லை நான் இதை சோர்ஸின் மேலாக இன்டெகிரேட் செய்யப்போவதில்லை சோர்ஸ் அங்கே இருக்கிறது அது இன்டெகிரேட் செய்யும் நேரத்திற்கு சிறிது தொலைவில் உள்ளது மாணவன் நம்மிடம் இது இருக்கிறது நாம் இந்த மின்புலம் மற்றும் காந்தப் புலங்களை எழுதும்போது நாம் kr 1 என்ற அப்ராக்சிமேஷனை எடுத்தோம் நான் இப்போது கோளத்தை விட்டு வெளியேறும் ஆற்றலை கண்டுபிடிக்க நினைத்தால் நான் எல்லாப் பகுதிகளையும் உள்ளடக்க வேண்டும் நான் அதை செய்தால் r ஐ சார்ந்திராத ஆற்றலை கண்டுபிடிப்பேன் இது இயற்பியல் சார்ந்ததாக இருக்கும் எனக்கு வெளியேறும் ஆற்றல் வேண்டும் நாம் இதை மாற்றப் போவதில்லை ஆனால் இங்கே நான் ஐந்து பகுதிகளில் இரண்டு பகுதிகளை மட்டுமே வைத்துக் கொள்ளப் போகிறேன் எனவே இங்கே சில சரியாகப் பொருந்தவில்லை இங்கே முக்கியமானது என்னவென்றால் நான் இந்தப் பகுதியை முழு கோளத்தின் மேலாக இன்டெகிரேட் செய்யப்போவதில்லை பாய்ன்டிங் வெக்டரில் எது மேலோங்கிய பகுதி என்பதை இது சொல்கிறது அருகிலுள்ள புலத்தில் எது பாய்ன்டிங் வெக்டருக்கு முக்கிய பங்களிப்பை செய்கிறது இது வந்து முழுவதும் கற்பனை பகுதி மற்றும் எதிர்வினை புலமாக இருக்கிறது இது எந்த மின்சுற்று உறுப்பை ஞாபகப்படுத்துகிறது மாணவன் மின்தூண்டி மின்தூண்டி அல்லது மின்தேக்கி சரியா எந்த ஆன்டென்னாவை எடுத்துக்கொண்டாலும் அருகிலுள்ள புலத்தில் என்ன நடக்கிறது LC மின்சுற்றில் நடப்பது போல மின் புலத்திற்கும் காந்தப் புலத்திற்கும் இடையில் ஆற்றல் மாறிக்கொண்டிருக்கிறது LC மின்சுற்றில் ஆற்றல் மின்தூண்டியிலிருந்து மின்தேக்கியிற்கும் மின்தேக்கியிலிருந்து மின்தூண்டியிற்கும் மாறி மாறி செல்வதைப்போல இங்கும் நடக்கிறது ஆற்றல் மாறி மாறிச் செல்வது நடந்து கொண்டே இருக்கிறது கம்பியில்லா மின் பரிமாற்ற செயலிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அவை அருகில் உள்ள புலத்தில் சிறப்பாக செயல்படும் ஏனென்றால் உங்களால் இந்த ஆற்றலை அடைய முடிகிறது நீங்கள் தூர புலத்தை வந்தடையும் போது இது முழுவதும் மெய்யெண்ணாக மாறிவிடுகிறது எனவே இது வெறுமனே மின்தடையால் ஏற்படும் குறைவே ஆகும் ஆனால் இங்கே இந்த ஆற்றலை எடுத்துக்கொள்ள முடியும் எடுத்துக்காட்டாக நீங்கள் பல் தூரிகை மின்னூட்டிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் இதை இங்கேயே தடை செய்ய வேண்டியிருக்கும் இதுவே அருகிலுள்ள புலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நாம் அதிக ஆற்றலை மாற்றம் செய்ய முடியும் மாணவன் இன்னுமொரு விஷயம் இருக்கிறது மாணவன் இங்கே எதிர்மறை குறிகள் இருக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஒற்றுமை வந்தவுடன் ஏற்படும் மாணவன் மாணவன் r இன் ஸ்கொயர் இது வந்து r எனவே r அது சரியா மாணவன் நீங்கள் j2 ஐ எங்கே பார்க்கிறீர்கள் மாணவன் அந்த எக்ஸ்பிரஷன் சரியாகும் ஏனென்றால் மற்றொன்றில் நீங்கள் என்ன பகுதியை பெறுவீர்கள் x மாணவன் இல்லை மறுபடியும் என்பது என்ன r ஆனால் இங்கே ஒரு எதிர்மறை பகுதியும் உள்ளது மாணவன் முழுவதும் எதிர்மறை குறியா அது முழுமையானது எனவே எல்லா ஒற்றுமைகளும் இந்த அடைப்புக்குறிக்குள் உள்ளன நாம் அதைப்பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அது அங்கே இருக்கும் இரண்டையும் சார்ந்துள்ளது அதில் ஒரு எதிர்மறை குறியும் உள்ளது எதிர்வினை புலங்கள் மற்றும் ஆற்றல் E மற்றும் H புலங்களுக்கிடையே இடமாற்றம் செய்யப்படுகிறது மாணவன் ஆற்றல் இன்னொரு பக்கத்தில் உள்ளது மாணவன் நாம் சேமிக்கும் மொத்த ஆற்றல் என்ன மாணவன் நீங்கள் எதை தேர்ந்தெடுத்து இன்டெகிரேட் செய்தாலும் பாயின்டிங் வெக்டர் பாதுகாக்கப்படும் ஆண்டெனா கோட்பாட்டு பகுதியில் இதை தருவிப்பதற்கும் மற்றும் எல்லா சிறப்புக் கூறுகளையும் புரிந்துகொள்வதற்கும் நாம் அதிக நேரத்தை செலவிடப் போகிறோம் நாம் கம்ப்யூடேஷனல் எலெக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் பகுதிக்குள் நுழைய விரும்புகிறோம் எனவே இது வந்து மேலும் அதிகமான அறிமுகத்தை அதற்கு வழங்குகிறது